எனவே தீர்வின் ஏன் மற்றும் எந்த வடிவத்தை எடுக்க வேண்டும் என்ற கேள்வி இங்கே வருகிறது எனவே நான் அதை aH0bH0 என்று எழுதினேன் சரி இதுவரை நாங்கள் உண்மையில் கண்டுபிடிக்கவில்லை அல்லது பௌண்டரி கண்டிஷன்களை பற்றிய யோசனையைப் பயன்படுத்தவில்லை பௌண்டரி கண்டிஷன்கல் யாவை எனவே போர்டில் உள்ளதை மறந்துவிடுகின்றன இந்த சிக்கலுக்கான பௌண்டரி கண்டிஷன்கல் என்ன எனக்கு ஒரு புள்ளி ஆதாரம் இருக்கிறது ஆரிஜினில் சரியாக உட்கார்ந்து ஒரு புலத்தை ரேடியேட் செய்கிறது இந்த சிக்கலுக்கான பௌண்டரி கண்டிஷன்கல் என்ன மாணவர் 0 புலம் புலம் வெகு தொலைவில் செல்லும்போது நான் வெகுதூரம் செல்லும்போது புலம் 0 க்கு செல்ல வேண்டும் இப்போது நான் உங்களுக்கு J0 மற்றும்K0 ஐக் காட்டிய ப்லாட் கலை திரும்பிப் பார்க்கும்போது நான் J0 மற்றும் K0 இன் ஏதேனும் நேரியல் கலவையை எடுத்துக் கொண்டால் இவை இரண்டும் பெரிய x இல் 0 க்குச் செல்லுமா ஆமாம் தனித்தனியாக அவை ஒவ்வொன்றும் விவரங்கள் எனவே H0 மற்றும் H0 இரண்டும் குறைந்தது அசிம்டாடிக் வரம்பை பூர்த்திசெய்கின்றன எனவே அது போதாது நான் பிசிகளாக பயன்படுத்தக்கூடிய வேறு ஏதேனும் தகவல் உள்ளதா இது கணிதத்திலிருந்து வராது இயற்பியலில் இருந்து வரும் எனவே நான் இங்கே ஆரிஜினில் இருக்கிறேன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது ஒரு வேவ் சமன்பாடு எனவே சில வேவ் இங்கிருந்து வெளியே செல்லப் போகிறது அங்குதான் நான் எனது ரெஸ்பான்ஸை வைத்திருக்கிறேன் எனவே நான் உங்களுக்கு ஒரு குறிப்பைத் தருகிறேன் இந்த விஷயம் முழுவதும் நான் அனுமானித்திருந்த டைம் கன்வென்சன் என்ன ஆரம்பத்தில் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடு நினைவில் இருந்தது ஒரு ddt இருந்தது நான் ஒரு டைம் ஹார்மோனிக் வழக்கைக் கருதினேன் நான் ejωt வைத்தேன் எனவே அந்த டைம் டெரிவேட்டிவ் எனக்கு ஒரு மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை தருகிறது அதாவது நான் jω மற்றும் இரண்டாவது முறையாகும் மாணவர் ω2 ஆனால் எனது டைம் கன்வென்சன் ejωt மாணவர் jω jωt சரி எனவே அது உங்களுக்கு ஏதாவது சொல்கிறதா எனவே உங்களுக்கு ஒரு குறிப்பைக் கொடுப்பதற்காக பாயிண்ட் சோர்ஸின் இருப்பிடத்திலிருந்து ரெஸ்பான்ஸின் இடத்திலிருந்து நான் மிகப் பெரிய x க்கு வெகு தொலைவில் செல்லும்போது என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் நான் வெகுதூரம் சென்றால் H0மற்றும் H0 என்று நான் உங்களுக்குச் சொல்லும் சில கூடுதல் தகவல்களை உங்களுக்குத் தருகிறேன் அவற்றில் இவை அசிம்ப்டாடிக் வடிவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன பொதுவாக நீங்கள் ஹாங்கல் செயல்பாடுகளை அல்லது பெசல் செயல்பாட்டை நெருங்கிய வடிவத்தில் எழுத முடியாது அவை சிறப்பு செயல்பாடு அவை மூடிய வடிவ வெளிப்பாடு இல்லை ஆனால் சில வரம்புகளின் கீழ் மிகச் சிறிய x மிகப் பெரிய x அல்லது எதுவாக இருந்தாலும் அவை சில தோராயமான வடிவங்களைக் கொண்டுள்ளன மேலும் அந்த தோராயமான வடிவம் r அல்லது x இன் பெரிய மதிப்புகளுக்கு இங்கே எழுதப்பட்டுள்ளது இப்போது இதைப் பார்த்து அவை எந்த வடிவத்திற்கு பிசிகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உள்ளுணர்வைப் பெறுகின்றன மாணவர் இரண்டாவது இரண்டாவது ஏனென்றால் மாணவர் டீகேயிங் இரண்டும் டீகே ஆகி கொண்டிருக்கின்றன மாணவர் இரண்டும் இந்த இருவரின் ஆம்ப்ளிடியுட் என்ன மாணவர் 2x 2x எனவே பெரிய x இல் இரண்டும் 0 க்குச் செல்கின்றன மாணவர் ejωt குழுக்கள் ஹு ejωt மாணவர் எதையாவது 0 இல் எண்ண வேண்டும் ஏன் இந்த செயலை எதிர்க்க வேண்டும் இது ஒரு பேஸர் ஆகும் இது தொடர்ந்து ஊசலாடுகிறது ஆனால் ஆம்ப்ளிட்யூட் டீகே ஆகிறது பிரச்சனையில்லை எனவே இந்த டெர்மை இருபுறமும் இங்கே எழுதுவோம் இது ஸ்பேஸ் மற்றும் டைமின் மொத்த தீர்வாக இருக்கும் இல்லை அதுதான் நாங்கள் பேஸருடன் செய்தோம் அதைத் தீர்க்கவும் ஒரு ejωt வைத்து உண்மையான பங்கைப் பெறவும் மாணவர் பாசிட்டிவாக எடுத்துக் கொள்ளுங்கள் வேவ் எந்த திசையில் செல்கிறது மாணவர் பாசிட்டிவ் r வெளிப்புறமாகப் போகிறதா மாணவர் இரண்டு வேவ்கலும் வெளிப்புறமா மாணவர்இல்லை இரண்டாவது தான் இரண்டாவது வேவ் மட்டுமே வெளிச்செல்லும் வேவ்க்கு ஒத்திருக்கிறது ஏனெனில் இது ஒரு j சரி மற்றும் இது மறுபுறம் மாணவர் உள்நோக்கி இன்கமிங் வேவ் ஏனெனில் இது ஒரு j kx t சரி எனவே அந்த காரணத்திற்காக என் இம்பல்ஸ் ஆரிஜினில் உள்ளது நான் இங்கே பெரிய x க்குச் சென்றால் அவர்களால் முடியும் இந்த அபிசேர்வரால் அவதானிக்க முடியாது மற்றும் இது போன்ற இன்கமிங் வேவ் அது சரியானது என்று பொருள் இதனால் மட்டுமே பொருந்தக்கூடிய ஆரிஜினிலிருந்து வெளியேறும் அபிசேர்வர் வேவை மட்டுமே இந்த சக மனிதனால் கண்டுபிடிக்க முடியும் எனவே இங்கே சில பிஸிக்கல் உள்ளுணர்வு மற்றும் கணித உருவாக்கம் சரியான ஒரு நல்ல இடம் எனவே அபிசேர்வரை அடிப்படையாகக் கொண்டு அவுட்கோயிங் வேவை மட்டுமே பார்க்கிறது எனவே ஒரு 0 சரி ஒரு 0 ஐ குறிக்கிறது எனவே இறுதி வடிவம் bH0 சரி என்று எழுதலாம் எனவே நாங்கள் இங்கே பொதுவான தீர்வோடு தொடங்கினோம் 0 க்கு சமம் என்பது ஒரே அர்த்தமுள்ள விஷயம் என்று பிசிகளாக சொன்னோம் இது எனக்கு இதைத் தருகிறது எனவே எனது பிரச்சினை முடிந்ததா மாணவர் ஆமாம் சரியாக அதனால் அந்நொயிங் பேக்டர் b ஐத் தவிர இது கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன் அந்த மதிப்பு என்னவென்று எனக்குத் தெரியவில்லை ஆனால் நான் அதை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையெனில் எல்லா இடங்களிலும் அந்த ஒரு வெறியபிள் ஆக இருக்கும் எனது ரெஸ்பான்ஸ் எப்போதும் ஒரு பெருக்கல் மாறிலியால் முடக்கப்படும் எனவே நாம் நீண்ட காலமாக தவிர்த்து வந்த விஷயம் என்ன r 0 சரி r 0 ஐத் தவிர்ப்பதற்கு எங்களுக்கு நல்ல காரணம் இருக்கிறது ஏனென்றால் நாம் கண்டுபிடித்தபடி பெசல் y செயல்பாடு மைனஸ் முடிவிலிக்கு மூழ்கும் ஆனால் நான் முழுமையான தீர்வைப் பெற விரும்பினால் தப்பிக்க முடியாது இப்போது நான் ஆரிஜினிலிருந்து செல்ல வேண்டும் எனவே சிங்குலாரிட்டி அல்லது முடிவிலிகளைக் கையாளும் போது அவற்றைக் கையாள்வதற்கான ஒரு பாதுகாப்பான வழி என்ன மாணவர் வரம்பு 1 டி கிறீன் பங்ஷனில் நாம் ஏற்கனவே பார்த்த ஒரு விஷயம் வரம்பு எங்களுக்கு டெல்டா செயல்பாடு இருந்தபோது நாங்கள் அதை நேரடியாக அணுகினீர்களா அல்லது அதற்கு வேறு ஏதாவது செய்தோமா மாணவர் நாங்கள் செய்தோம் நாங்கள் அதை சரியாக இன்டெகிரேட் செய்தோம் எனவே நீங்கள் ஒரு சிங்குலாரிட்டியை காணும்போது ஒர இன்டெகிரேட் செய்வதே மிகச் சிறந்த விஷயம் இதனால் நீங்கள் ஒரு வரையறுக்கப்பட்ட அளவைப் பெறுவீர்கள் இல்லையெனில் சரியான முடிவிலி அமைப்பை நீங்கள் என்ன செய்வீர்கள்